சில பிவி மின்தொகுப்பு இணைப்பிற்கான கட்டமைப்பியல்களை விவாதிப்போம் கோட்பாடுகளில் அதிகமான கட்டமைப்பியல்கள் உள்ளன அவைகள் மின்னோட்டம் பாய்வதை பொறுத்து அநேகமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கும் ஒரு முக்கிய வகைப்பாடு ஐசொலேஷன் என்பதை பொறுத்தது தனிமைப்படுத்துதலை பொறுத்து அதிக கட்டமைப்பியல்கள் உள்ளன அது தனிமைப்படுத்துதல் வேண்டுமா வேண்டாமா என்பதை பொறுத்தது அதிக அதிர்வெண் கொண்ட மின்மாற்றிகள் தனிமைப்படுத்துதலில் பயன்படுகின்றன நீங்கள் தனிமைப்படுத்துதல் மின்சுற்றை மின்மாற்றிகள் இல்லாமலுறு பார்க்கலாம் அவைகள் மின்மாற்றிகள் இல்லாத பிவி மின்தொகுப்பு இணைப்பு ஆகும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நன்மைகள் மற்றுறு தீமைகள் கொண்டவை அதை பற்றி விவாதிப்போம் எத்தனை திறன் நிலைகள் கொண்டது பொறுத்தும் வ்கைப்பாடு உள்ளது ஓரே ஒரு திறன் நிலை கொண்ட அமைப்பு உங்களிடம் இருக்கலாம் அதில் ஒரு டிசி டிசி மாற்றி செயல்படலாம் மற்றொரு டிசி டிசி மாற்றி மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தலாம் அல்லது மின்னழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம் வெளியீட்டினை அன்ஃபொல்டிங் செய்வதற்கு இன்னொரு மாற்றியும் இருக்கலாம் நீங்கள் இரண்டு அல்லது மூன்று திறன் நிலைகளை கொண்ட சில கட்டமைப்பியல்களை இங்கு காணலாம் சில கட்டமைப்பியல்கள் ஒரு திறன் மாற்றும் நிலையை கொண்டிருக்கும் இது மொத்த அமைப்பின் பயனுறுதிறனில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கோட்பாடுகளில் திறன் நிலைகளின் எண்ணிக்கையை பொறுத்தும் வகைபாடு உள்ளது நீங்கள் கட்டுப்பாடு இயக்கவியலை பொறுத்து மாற்றிகளை பார்க்கலாம் நீங்கள் ஸ்கேலார் கட்டுப்பாட்டை பார்க்கலாம் இங்கு கட்டுப்பாடு இன்டெர் சைக்கிளுடன் நடக்கும் அது நிலையான நிலையை அடைய ஒன்றுக்கு மேற்பட்ட 50 ஹெர்ட்ஸ் சைக்கிளை எடுக்கலாம் நீங்கள் DQ அச்சு தியரியை பயன்படுத்தினால் உள்வட்ட இயக்கவியலை வருவிக்க முடியும் அது சுழற்சியில் வந்தடையும் இயக்கவியல் இவைகள் கட்டுப்படுத்தி தொகுதிகள் அவைகள் பிரபலமானவை அவைகள் நடைமுறையில் பயன்படுத்தப்படுகின்றன சிலவற்றை வடிவமைப்பின் போது சில விஷயங்களில் விவாதிப்போம் அதாவது பிவி மின்தொகுப்பு இணைக்கப்படும் போது பார்க்கலாம் ஒவ்வொன்றாக வேறுபட்ட பிவி மின்தொகுப்பு இணைப்பிற்கான மின்சுற்றுகளை கொண்டு வருகிறேன் அவற்றை விவாதிக்க சிறிது நேரம் ஒதுக்குவோம் பின்வரும் இந்த கட்டமைப்பியலை எடுக்கிறேன் அதில் பிவி தொகுதி டிசி டிசி மாற்றி முன் இணைக்கப்பட்டுள்ளது டிசி டிசி மாற்றி வெளியீட்டில் மின்தேக்கி உள்ளது டிசிடிசி மாற்றி இது மாதிரி கட்டுப்படுத்தும் உள்ளீட்டை கொண்டிருக்கும் இந்த கட்டுப்படுத்தும் உள்ளீடு எம்பிபிற்றி கட்டுப்பாடுக்கு பயன்படும் இப்போது இந்த பகுதி இது நமக்கு நன்கு தெரியும் இடையக மின்தேக்கி CT டிசி டிசி மாற்றி மற்றும் வெளியீட்டு மின்தேக்கி இந்த பகுதியில் உள்ளது இந்த நிலை வரை இந்த டிசி டிசி மாற்றி தனிமைப்படுத்தப்பட்ட அல்லது தனிமைப்படுத்தப்படாத டிசி டிசி மாற்றியாக இருக்கலாம் அது பளு மின்கம்பிகளை பிவி முனையங்களுடன் தகுந்த முறையில் இணைக்கும் அதனால் பிவியில் இருந்து பெரும திறனை பெறலாம் டிசி டிசி மாற்றியின் வெளியீடு மற்றொரு டிசி டிசி மாற்றிக்கு உள்ளீடாகும் மற்றொரு டிசி டிசி மாற்றியின் பணி கீழ்நிலையில் வெளியீட்டு மின்னழுத்தத்தை கட்டுப்படுத்துவதாகும் இந்த மாற்றியின் பணி பெரும திறன் பெறும் புள்ளியை அடைய உள்ளீட்டு மின் மறுப்பை கட்டுப்டுத்துவதாக இருக்கலாம் ஒவ்வோரு டிசி டிசி மாற்றிகளும் வெவ்வேறு செயல்பாடுகளை செய்யும் டிசி டிசி மாற்றி ஒருதிசையிலான வெளியீட்டை தரும் இது டிசி வெளியீடு ஆனால் இது மாறுபடும் டிசி இந்த மாறுபாடுகள் திருத்தப்பட்ட சைன் அலைவு போன்றது அதனால் நீங்கள் ஒரு அலைவில் டியூட்டி சைக்கிளை கட்டுப்டுத்தலாம் அது உங்களுக்கு திருத்தப்பட்ட சைன் அலைவடிவ வெளியீட்டை தரும் அந்த டிசி டிசி மாற்றி யின் வெளியீடு அன்ஃபொல்டிங் மின் சுற்றுக்கு செல்லும் இதனை நான் அன்ஃபொல்டிங் மின் சுற்று என்அழைக்கிறேன் இது முழு சைன் அலைவடிவ திருத்துதலை விரிக்கும் இதனால் வெளியீட்டில் சைனுசொய்டல் அலைவடிவம் கிடைக்கும் அந்த அன்ஃபொல்டிங் சுற்று திருத்தியிலிருந்து வரும் முதலாவது நேர்பகுதியை அப்படியே வைக்கும் இரண்டாவது நேர் பகுதியை திருப்பி மாற்றியமைக்கும் இதனால் இரண்டும் இணைந்து சைன் அலைவடிவத்தை தரும் இந்த சைன் அலைவடிவம் தனிமைப்படுத்தப்பட்ட மின்மாற்றிக்கு செல்லும் அது குறைந்த அதிர்வெண் உடையது ஏனெனில் இது இப்போது 50 ஹெர்ட்ஸ் கொண்டது எனவே நீங்கள் குறைந்த அதிர்வெண் கொண்ட தனிமைப்படுத்தி மின்மாற்றியை பயன்படுத்தலாம் பின்னர் மின்தூண்டி வழியாக சென்று மின்தொகுப்பின் லைன் மற்றும் நியூட்ரல் லைனுடன் இணைக்கப்படும் உற்று நோக்கினால் டிசி மாற்றி கட்டுப்பாடு உள்ளீடை கொண்டிருக்கும் இந்த கட்டுப்பாடு உள்ளீடு வெளியீடு மின்னழுத்தத்தை பண்படுத்தும் இது மின்னழுத்த அல்லது மின்னோட்ட கட்டுப்பாட்டிற்கு பயன்படும் இந்த மின்சுற்று பகுதி பற்றி நமக்கு கொஞ்சம் நன்றாக தெரியும் எம்பிபிற்றி கட்டுப்பாட்டிற்காக பிவி தொகுதியை டிசி டிசி மாற்றியுடன் எவ்வாறு இணைப்பது என்று தெரியும் இந்த பகுதிக்கு ஒரு வமக்கமான மின் சுற்றை பயன்படுத்துகிறேன் இந்த மின்தேக்கியிலிருந்து சுற்றை திரும்ப வரைகிறேன் என்னிடம் மின்தேக்கி உள்ளது அதனை அடுத்து எளிய பக் மாற்றி உள்ளது இதுதான் பக் மாற்றி நான் திறன் குறைக்கடத்தி சாவியை வைத்துள்ளேன் இங்கு பிஜெற்றியை பயன்படுத்துகிறேன் நீங்கள் மாஸ்பெட்டையும் அல்லது ஐஜிபிற்றியையும் பயன்படுத்தலாம் இந்த டையோடையும் மின்தூண்டி மற்றும் மின்தேக்கியையும் கொள்ள வேண்டும் இந்த பகுதியில் பக் மாற்றியை பயன்படுத்தி உள்ளேன் நீங்கள் வேறு டிசி டிசி மாற்றி கட்டமைப்பியலையும் பயன்படுத்தலாம் இது ஒரு விளக்கத்திற்காக கட்டமைப்பினை காட்ட பயன்படுத்தப்பட்டது அதனால் பக் மாற்றியை பயன்படுத்தி உள்ளேன் இது ஃளைபேக் மாற்றியாக அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட மாற்றியாக இருக்கலாம் இது பக் பூஸ்ட் மாற்றி போல வேறு மாற்றியாகவும் இருக்கலாம் இது இசட் சோர்ஸ் மாற்றியாகவும் இருக்கலாம் இதன் வெளியீடு இந்த அலை வடிவம் போன்று இருக்க வேண்டும் அதாவது முழு அலைவடிவம் திருத்தப்பட்டதாக சைன் அலைவடிவம் திருத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் நான் பொருத்தமான டியூட்டி சைக்கிளை இந்த முறையில் அலை வடிவத்தை பெற பயன்படுத்துகிறேன் இதன் வெளியீட்டை புஷ் புல் மாற்றிக்கு கொடுக்கிறேன் அது இது மாதிரி இருக்கும் நான் இந்த மின்மாற்றி வைண்டிங் வைத்துள்ளேன் இது புஷ் புல் மின்சுற்று இந்த புஷ் புல் சுற்றை கண்டு கொள்ளுங்கள் அதில் ஒரு சாவி உள்ளது நான் வேண்டுமென்றே டையோடை பயன்படுத்தவில்லை ஏனெனில் இந்த மறுதலை டையோடு பயன்படுத்தப்படுகிறது அதனால் மின்னோட்டம் பாயும் திசை மறுதலையாக்கப்படும் ஆனால் நாம் உந்தும் மின்னோட்டம் மின்தொகுப்புடன் ஓரே கட்டத்தில் இருக்க வேண்டும் என்று பேசுகிறோம் இதுதான் திறன் செயலில் உள்ள பகுதி இது எப்போதும் இவ்வாறாக பாயும் அதனால் நான் எந்தவொரு மறுதலை டையோடும் கொண்டிருக்கவில்லை நீங்கள் மறுதலை டையோடை இது பிஜெற்றி அல்லது மாஸ்பெட் அல்லது ஐஜிபிற்றி ஆக இருந்தால் பயன்படுத்தலாம் இந்த மறுதலை டையோடு இந்த சாவியின் வடிவமைப்புடனே இருக்கும் இப்போது டிசி டிசி மாற்றியின் மின்னழுத்த வெளியீடு புஷ் புல் மின்மாற்றியின் மைய புள்ளியுடன் இணைக்கப்படும் புஷ் புல் மின்மாற்றியின் இரண்டாம் நிலை வெளியீடு மின்தூண்டி வழியாக செல்லும் அதன் வெளியீடு மின் தொகுப்பின் லைன் மற்றும் நியூட்ரல் லைனுடன் இங்கு காட்டியபடி இணைக்கப்பட்டிருக்கும் இதுதான் டியூட்டி சைக்கிள் நான் இதனை சைன் முறையில் பண்படுத்துவேன் அதனால் இந்த புள்ளி அதாவது வெளியீடு மின்னழுத்தம் இந்த முறையில் இருக்கும் இந்த v0 யை பாருங்கள் பக் மாற்றிக்கு v0 dvin ஆகும் d ஆனது சைனுசொய்டல் இயல்புக்காக எடுக்கப்பட்டால் அங்கு திருத்தப்பட்டது சைனுசொய்டல் மாதிரி மட்டுமே இருக்கும் நீங்கள் v0 வெளியீட்டை பெறலாம் அது vinsinωt என இருக்கும் அதனால் இதே போன்ற அலைவடிவத்தை பெறலாம் இந்த மாதிரியான அலைவடிவம் புஷ் புல் மாற்றியின் மையத்திற்கு கொடுக்கப்படும் இப்போது பாதி சைனுசொய்டல் 10 ms அகலத்தை கொண்டதாக இருக்கும் எனவே 2 பாதி திருத்தப்பட்ட சைன் அலைவடிவங்கள் 20 ms ஆக இருக்கும் அது 50 ஹெர்ட்ஸ்யை கொடுக்கும் இப்போது நான் விரிக்க வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு நான் Q1 யை செயல்படுத்த வேண்டும் அது செயலில் இருக்கும் போது சைன்சொய்டல் அதாவது பாதி சைசொய்டல் தான் செயல்படும் இந்த புள்ளியை உற்று நோக்கினால் நான் இதேமாதிரி பெறலாம் எனவே இது செயல்படுத்தப்படும் போது இந்த புள்ளி நேர் முனை பகுதியில் வரும் Q2 செயல்படுத்த படும் போது Q1 செயல்படாது இதுதவிர Q2பகுதி செயல்பட தொடங்கும் போது இந்த புள்ளி இல்லாத பகுதி நேர் முனை பகுதி ஆகும் இது புள்ளி உள்ள பகுதி எதிர் முனை பகுதி என்று குறிப்பிடப்படுகிறது இந்த பகுதிதான் புரட்டி போட்டது போன்றது இவ்வாறாக மாற்றி மாற்றி Q1யையும் Q2யையும் செயல்பட வைக்கலாம் எனவே இவைகள் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணில் இந்த முறையில் இருக்கும் 10 ms ல் இது செயல்பட தொடங்கும் அடுத்த 10 ms ல் இது செயல்பட தொடங்கும் இவைகள் குறைந்த அதிர்வெண்ணில் செயல்பட ஆரம்பிக்கும் இந்த அன்ஃபொல்டிங் மாற்றி செயல்படும் போது இந்த 50 ஹெர்ட்ஸ் குறிகை மின்தொகுப்புடன் மின் தூண்டி வழியாக இணைக்கப்படும் இதுதான் இணைப்பதற்கான ஒரு வழிமுறை இந்த பகுதி அன்ஃபொல்டிங் சுற்று பகுதி அதனை இங்கு குறித்திருக்கிறேன் இந்த பகுதி அன்ஃபொல்டிங் சுற்று பகுதி இது தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி இந்த புஷ் புல் மின்மாற்றி தனிமைப்படுத்த பயன்படுகிறது இந்த பகுதி சுற்று என்ன குறிக்கிறது என்பதை காட்டும் இதுதான் ஒரு கட்டமைப்பியல் இதுதான் அன்ஃபொல்டிங் நிலை இதனை புஷ் புல் நிலையில் குறித்திருக்கிறேன் மின்மாற்றியுடன் Q1 மற்றும் Q2 வை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன் அன்ஃபொல்டிங் நிலையை மாற்றி அங்கு பிரிட்ஜ் சுற்றை வைக்கலாம் இது மிகவும் பிரபலமானது ஏனெனில் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்து பிரிட்ஜ் சுற்று பிரிக்கப்பட்டுள்ளது இங்கு புஷ் புல் மாற்றி தனிமைப்படுத்தப்பட்ட நிலையுடன் இறுக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது அதனை பார்க்கலாம் நான் சுற்று உள்ள பகுதியை எடுத்து விட்டு சுற்றை திரும்ப வரைகிறேன் நான் முழு பிரிட்ஜ் சுற்று நிலையை பயன்படுத்துகிறேன் அது குறைவான அதிர்வெண்ணில் செயல்பட ஆரம்பிக்கும் திறன் சாவியாக மாஸ்பெட்டை பிஜெற்றிக்கு பதில் பயன்படுத்துகிறேன் இது வடிவமைப்பிலேயே டையோடு உடைய என் சேனல் மாஸ்பெட் பொதுவாக பிஜெற்றியை சாவிகளாக ஏன் பயன்படுத்துகிறோம் என்றால் திறன் குறைக்கடத்தி சாவியை குறிப்பதாக பிஜெற்றியை எளிதாக வரையலாம் ஆய்வுக்கூடங்களில் பரிசோதனைக்காக அதிக நேரங்களில் திறன் மாஸ்பெட்களையும் திறன் ஐஜிபிற்றிகளையும் பயன்படுத்துகிறேன் எப்போதாவது பிஜெற்றிகளை பயன்படுத்துவேன் நாம் இந்த முழு பிரிட்ஜ் சுற்றை வைத்துள்ளோம் அது திறன் மாஸ்பெட்களால் ஆனது இது புவியுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது தான் மையப்புள்ளி அதுதான் இந்த புள்ளியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த சுற்று இது முழு அலைவடிவம் திருத்தப்பட்ட சைன் திறன் குறிகைகளை வெளியீடாக தரும் நான் இதே மாதிரி இதனை இணைக்கிறேன் சுற்றின் மையப்புள்ளியுடன் இந்த முறையில் மின்மாற்றியை இணைக்கிறேன் மின்மாற்றியின் இரண்டாம் நிலை அல்லது வெளியீடு மின் தூண்டி வழியாக சென்று மின்தொகுப்பின் லைன் மற்றும் நியூட்ரல் உடன் இணைக்கப்படும் வடிவமைப்பிலேயே உள்ள மாஸ்பெட்களின் டையோடை இவ்வாறு முழுமையாக இணைக்கிறேன் அதனால் டையோடுகள் உள்ளடிக்கிய மாஸ்பெட் முழுமையான புள்ளி முனைவுகள் கொண்டு இந்த முழு சுற்றும் இருக்கும் இப்போது சாவிகளுக்கு பெயரிட்டு அடையாளப்படுத்துகிறேன் இந்த சாவியை S1இதை S2 இதை S3 மற்றும் இதை S4 என்கிறேன் இந்த இடைப்பட்ட நேரத்தில் சாவிகள் S3 மற்றும் S2 இணைக்கப்பட்டிருக்கும் S3 மற்றும் S2 செயல்படும் S1 மற்றும் S4 செயல்படாது இந்த 10 மிவி இந்த நேரத்தில் இந்த மின்மாற்றியின் புள்ளி முனை டிசி டிசி மாற்றியின் நேர்முனை பகுதியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த புள்ளி இல்லாத பகுதி டிசி டிசி மாற்றியின் எதிர்முனையுடன் இணைக்கப்பட்டிருக்கும புள்ளி பகுதி நேர் முனையுடன் இணைக்கப்பட்டிருக்கும் இதனால் இந்தபகுதி இங்கு வரும் அடுத்த S1 மற்றும் S4 செயல்படும் S3 மற்றும் S2 செயல்படாது S1 மற்றும் S4 செயல்படும் போது டிசி டிசி மாற்றியின் நேர் முனை புள்ளி இல்லாத பகுதியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் புள்ளி பகுதி எதிர் முனையுடன் இணைக்கப்பட்டிருக்கும் இதனால் புள்ளி பகுதி எதிர்முனையில் இருக்கும் இதனால் புரட்டுதலை இங்கு காணலாம் முழு சைன் அலைவடிவமும் மாற்றியின் முதன்மை சுற்றில் அளிக்கப்படும் எனவே டிசி டிசி மாற்றியின் இரண்டாம் நிலையில் என்ன மின்னழுத்தம் உள்ளதோ அது மின்மாற்றியின் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை சுற்றுகளை சுற்று விகிதங்களை நிர்ணயிக்கும் மின்தொகுப்பின் மின்னழுத்தம் எவ்வளவு இந்தியாவில் மின்தொகுப்பு மின்னழுத்தம் 230வோல்ட் ஆர்எம்எஸ் அல்லது 325sinωt ஆகும் இதனால் சுற்று விகிதத்தை சரிசெய்து மின்தொகுப்பு மின்னழுத்தத்துடன் ஒன்றிணைக்கலாம்